இதுவரை சூப்பர்பொசிசன் தியெரெம் பற்றிப்பார்த்தோம்அடுத்து சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் பற்றி பார்ப்போம் உண்மையில் இந்த சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் சர்க்யூட் அனாலிசிஷ் ஐ எளிமைப்படுத்தும் தீர்வு காண்பதை சுலபமாக்கும் கணக்கீடு செய்யவேண்டிய ப்ரான்ச் கரன்ட் அல்லது வோல்டேஜ் ஐ எளிமையாக்கும் எனவே எளிமையானதுதான் புரிந்துகொள்ள முயற்சிக்கவும் இது அடிப்படையில் ஈக்வெலன்ஸ் பற்றியதாகும் ஈக்வெலென்ட் சர்க்யூட் என்பது அசலான சர்க்யூட்டின் v i கேரெக்டெரிஸ்டிக் க்கு ஒத்ததாக உள்ள ஒரு சர்க்யூட் ஆகும் இங்கே உள்ள எடுத்துக்காட்டு சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் க்கானதாகும் இந்த சர்க்யூட்டை பாருங்கள் இது வோல்டேஜ் சோர்ஸ் V ரெசிஸ்ட்டன்ஸ் R இது பைலேட்ரல்ஈரிடையான bilateral அமைப்புஇந்த சர்க்யூட் ஒரு கரன்ட் சோர்ஸ் க்கு இணையாக ரெசிஸ்ட்டன்ஸ் கொண்ட சர்க்யூட்டாக மாற்றலாம் இந்த சர்க்யூட்டை இப்படியும் இந்த சர்க்யூட்டை இப்படியும் மாற்றலாம் இங்கே டெர்மினல் 1 மற்றும் 2 குறிக்கப்பட்டுள்ளதுஇந்த சர்க்யூட் இந்த சர்க்யூட்க்கு டெர்மினல் 12 ல் பார்க்கும்போது ஈக்வெலென்ட் சர்க்யூட் ஆக இருக்கும் v i கேரெக்டெரிஸ்டிக் டெர்மினல் 12 ல் இரண்டு சர்க்யூட்டிலும் சமமாக இருக்க வேண்டும் இதிலிருந்து எப்படி இதைப் பெறுகிறோம் என்ன உறவுI என்பது என்ன இவற்றை எல்லாம் பார்க்கலாம் எல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அதை எப்படி செய்வது என்று பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக ரெசிஸ்ட்டன்ஸ் RL இங்கே இணைக்கிறேன் RL லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் ஐ குறிக்கும் அதில் செல்லும் கரன்ட் iL R மற்றும் RL ல் அதே கரன்ட் தான் செல்லும் ஏனென்றால் இரண்டும் சீரிஸ் ல் உள்ளது iL எக்ஸ்ப்ரெசன் எழுதினால் iL v RRL இதுதான் RL வழியாக செல்லும் கரன்ட் ஆகும் இப்போது இந்த சர்க்யூட் டெர்மினல் 12 ல் v i கேரெக்டெரிஸ்டிக் இரண்டு சர்க்யூட்டிலும் சமமாக இருக்க வேண்டும் அவை இரண்டும் ஈக்வெலென்ட் சர்க்யூட் ஆக இருந்தால் அதே லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் RL இங்கேயும் உள்ளது அதில் செல்லும் கரன்ட் iL இது இண்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் இது இண்டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இது RL ல் வழியாக செல்லும் கரன்ட் iL ஐ கரன்ட் டிவிசன் முறையில் கண்டுபிடிக்கலாம் R RRL x i இது இண்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் இது iL இந்த இரண்டும் சமம் இங்கே v RRL இங்கே iL R RRL X i இவை இரண்டும் சமம் என்றால் v RRL R RRL X i என்று எழுதலாம் இரண்டு பக்கமும் RRL RRL ரத்தாகிவிடும் இறுதியில் v R X i அதாவது I v R வோல்டேஜ் ட்ராப் iL x RL இங்கேயும் iLxRL இந்த இரண்டும் சமம் இதுவே சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் இது வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் ரெசிஸ்ட்டன்ஸ் R இப்படி இருக்கிறது அதை இப்படி கரன்ட் சோர்ஸ் ஆக மாறுகிறது இது iL இது R இது பைலேட்ரல் ஆகும்இது கரன்ட் சோர்ஸ் இது பேர்லல் resistance ரெசிஸ்ட்டன்ஸ் இதை v வோல்டேஜ் சோர்ஸ் ஆக v i R எடுக்கலாம் இது வோல்டேஜ் சோர்ஸ் v மற்றும் R அதோடு சீரீஸ் இணைப்பில் இவை எல்லாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது கேள்வி என்னவென்றால் பொலாரிடி எப்படி எடுப்பது கரன்ட் i காட்டும் கரன்ட் இங்கே இருந்து செல்கிறதுநீங்கள் ட்ரான்ஃபெர்மேசன் போகும்போது vi R R series இங்கே i v R R parallel கரன்ட் சோர்ஸ் ல் இந்த ரெசிஸ்ட்டன்ஸ் பேர்லெல் இந்த கரன்ட் சோர்ஸ் ஐ வோல்டேஜ் சோர்ஸ் ஆக மாற்றினால் v i R R series இப்படி இதுவும் இதுவும் மாற்றப்படலாம் பொலாரிட்டி இண்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் ல் கரன்ட் டைரெக்சன் மேல்நோக்கியேஇருக்கும் இப்போது அதற்கு பதிலாக இந்த டெர்மினல் எடுத்துக்காட்டாக அது -இருந்தால் இது என்றால் இங்கே கரன்ட் டைரெக்சன் கீழ்நோக்கிஇருக்கும் எனவே அம்புக்குறிக்கேற்ப இருக்க வேண்டும் மற்றவை எல்லாம் அதே விதமாகவே இருக்கும் பொலாரிட்டி மட்டுமே சரிபார்க்க வேண்டும் இங்கே அது இது நான் முன்பு சொன்னேன் இந்த அம்புக்குறியின் அர்த்தம் அதனால் அது மேல்நோக்கி உள்ளது அது தலைகீழாக இருந்தால் என்று இருக்கும் எனவே கரன்ட் திசை மட்டும் அப்படி மற்றவை மாற்றமில்லை எனவே இது உண்மையில் இது இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் க்கான சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் இது டிபெண்டென்ட் சோர்ஸ் க்கும் பொருந்தும் எனவே இவை அனைத்தும் நான் சொன்னது இவை அனைத்தும் உங்கள் புரிதலுக்காக இங்கே எழுதப்பட்டுள்ளன நீல மை யில் நான் என்ன எழுதினாலும் எல்லாம் இருக்கிறது ஆனால் இங்கே IL இங்கே நான் அதை எப்படி செய்வது என்பதைக் காட்டினேன் நான் அதை வரையவில்லை ஆனால் நான் தொடக்கத்தில் காட்டினேன் இவை அனைத்தும் ஒன்றுதான் நாம் படிப்படியாக செல்ல வேண்டும் எல்லாம் இங்கே எழுதப்பட்டுள்ளது ஆனால் நான் எப்படி எலெக்ட்ரிகல் ஈக்வேலென்ட் வரும் என்பது பற்றி விளக்கினேன் i v R அல்லது v i R பொலாரிட்டி பற்றியும் சொன்னேன் v ன் பொலாரிட்டி ரிவெர்ஸ் என்றால் i ன் திசையும் ரிவெர்ஸ் ஈக்வேலென்ட் ஆக இருப்பதற்காக இப்போது சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் டிபெண்டென்ட் சோர்ஸ் க்கும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக டிபெண்டென்ட் சோர்ஸ் வோல்டேஜ் அல்லது கரன்ட் இது டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் இது டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இதுவும் பைலேட்ரல் ஆகும் அதே முறையில் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் செய்யலாம் டிபெண்டென்ட் வோல்டேஜ் அல்லது or கரன்ட் சோர்ஸ் இந்த எடுத்துக்காட்டில் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் மூலமாக v 0 ஐ தீர்மானிக்கவும் இது தான் V0 ஒரு இன்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் 4 ஆம்பியர் மற்றும் ஒரு இன்டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் 12 volt இங்கே டைரெக்சன் மேல்நோக்கி இந்த பகுதியை கரன்ட் சோர்ஸ் ஐ மாற்றினால் கரன்ட் சோர்ஸ் மற்றும் ஒரு ரெசிஸ்ட்டர் பேர்லெல் இதை வோல்டேஜ் சோர்ஸ்ஆகவும் ரெசிஸ்ட்டன்ஸ் சீரிஸ் ஆகவும் வரும் 3 Ω சீரிஸ் 4 X 3 12 volt இது ஈக்வெலென்ட் வோல்டேஜ் இந்த பகுதியை மட்டும் கரன்ட் சோர்ஸ் லிருந்து வோல்டேஜ் சோர்ஸ் ஆனால் இங்கே கீழ்நோக்கி இந்த பகுதியை வரைந்தால் இது இது இது 12 volt இந்த 3 Ω இரண்டும் தொடரிணைப்பாக வரும் இங்கே உள்ள 3 Ω மற்றும் 12 volt எடுத்துக்காட்டாக இந்த பகுதியை வோல்டேஜ் சோர்ஸ் லிருந்து கரன்ட் சோர்ஸ் க்கு மாற்றவேண்டும் என்றால் இந்த 3 Ω பேர்லெல் ஆக i 12 3 4 ampere வரும் இப்படி கரன்ட் சோர்ஸ் பேர்லெல் 3 Ω ஆக இருக்கும் இது கரன்ட் சோர்ஸ் அம்புக்குறி மேல்நோக்கி ஏனென்றால் இங்கே பொலாரிடிஇது 4 ஆம்பியர் இப்படி செய்தால் சர்க்யூட் அமைப்பு மாறும் அது எவ்வாறு வந்தது என்று விளக்குகிறேன் இந்த பகுதியை 12 வோல்ட் ஆக மாற்றியுள்ளோம் இந்த 12 volt மற்றும் அதன் பொலாரிடி இப்படி ஏனென்றால் கரன்ட் சோர்ஸ் கீழ்நோக்கி உள்ளது இந்த 3 Ω 3 Ω சீரிஸ் இணைப்பு இங்கே பொலாரிடி மேல்நோக்கிஇது 4 Ω இந்த பகுதியை இப்படி மாற்றியுள்ளோம் நமது நோக்கம் v 0 கண்டுபிடிப்பதாகும் இந்த 3 Ω 3 Ω சீரிஸ் இணைப்பு 33 6 Ω எனவே இந்தப்பகுதி 12 volt 6 Ω சீரிஸ் இணைப்பில் இதை கரன்ட் சோர்ஸ் ஆக மாற்ற 6 Ω ஐ பேர்லெல் ஆக்க வேண்டும் கரன்ட் 126 2 ஆம்பியர் ஆக இருக்கும்அதாவது இந்தப்பகுதி இந்தப்பகுதி இப்படி மாற்றலாம் இங்கே கீழே இது 2 ஆம்பியர் இது 33 6 Ω 6 Ω பேர்லெல் பின்னர் சர்க்யூட்டை இணைக்கலாம் இது 4 ஆம்பியர் இரண்டும் கரன்ட் சோர்ஸ் ஆக இருக்கட்டும் இங்கே 2 ஆம்பியர் கீழ்நோக்கியும் 4 ஆம்பியர் மேல் நோக்கியும் உள்ளது இப்போது இந்த மூன்றும் பேர்லெல் ஆக உள்ளது இது பொதுவான நோட் 6 Ω மற்றும் 3 Ω பேர்லெல் ஆக உள்ளதுஆனால் நாம் V0 கண்டுபிடிக்கவேண்டும் எனவே 8 Ω ஐ நீக்கக்கூடாது ஆனால் 6 Ω 3 Ω பேர்லெல் அதற்கு ஈக்வெலென்ட் கணக்கிடலாம் 6X 3 63 இந்த 2 Ω இதற்கு பேர்லெல் ஆக வைக்கலாம் 8 Ω இங்கே 2 ஆம்பியர் இங்கே மற்றும் 4 ஆம்பியர் இங்கேயும் உள்ளது இந்த 4 ஆம்பியர் மேல்நோக்கி இந்த 12 ஆம்பியர் கீழ்நோக்கியும் உள்ளது இது பொதுவான நோட் இவைஎல்லாம் பேர்லெல் ஆக உள்ளது இந்த இரண்டின் விளைவாக கரன்ட் 2 ஆம்பியர் மேல்நோக்கியதாக கிடைக்கும் இந்த இரண்டு கரன்ட் ம் பேர்லெல் எனவே ஈக்வெலென்ட் கரன்ட் 4 22 அடுத்து இந்த 8 Ω 2 Ω இருக்கிறது நாம் கரன்ட் டிவிசன் க்கு செல்லலாம் நாம் கரன்ட் டிவிசன் க்கு செல்லலாம் இது 2 ஆம்பியர் கரன்ட் இது i இப்போது I ஐ கண்டுபிடிக்கலாம்அது 8 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ல் போகும் கரன்ட் ஆகும் அது 2 28 x 2 0 4 ampere எனவே 8 x i 8 x 0 4 3 2 volt இதுதான் விடை எனவே இந்த விஷயங்கள் விளக்கப்பட்டு தீர்க்கப்பட்டுள்ளன நான் சொன்னதை படியுங்கள் எப்படி தீர்க்க வேண்டுமென்று எழுதப்பட்டதை படியுங்கள் மெதுவாக கீழே வாருங்கள் எனவே இது தான் பதில் 3 2 வோல்ட் நான் எல்லாவற்றையும் சொன்னேன் எல்லாம் இங்கே எழுதப்பட்டுள்ளது எனவே விஷயங்கள் எப்படி உள்ளன என்பதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் இந்த வீடியோ பார்க்கும்நேரத்தில் உங்களுக்கு புரியும் ஆனால் நான் அனைத்தும் விளக்கியுள்ளேன் அடுத்தது இன்னொன்று இந்த படம் 14 ல் உள்ள சர்க்யூட்டில் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் பயன்படுத்தி ix கண்டுபிடிக்கவும் இங்கே டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இது 4 ஆம்பியர் இன்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் ix கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே இந்த டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் 5 Ω இவை இரண்டும் சீரிஸ் இதை டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ்ஆக மாற்றலாம் அதே சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் முறை தான் v 2 ix பொலாரிடி கீழே v 2 ix இதை டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் ஆக மாற்றும்போது v 5 ஏனென்றால் இங்கே 5 Ω உள்ளது v 2 X ix 5 0 4 ix இப்படி டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் ஆக மாற்றப்படுகிறது 0 4 ix அதை இங்கே குறிப்பிட்டால் அம்புக்குறி கீழ்நோக்கி ஏனென்றால் இங்கே உள்ளது இந்த 5 Ω பேர்லெல் டிபெண்டென்ட் அல்லது இன்டிபெண்டென்ட் இரண்டும் ஒரே முறையில் தான் மாற்றப்படும் ஈக்வெலென்ட் சர்க்யூட் இப்படி வரும் இந்த அம்புக்குறி கீழே இந்த அம்புக்குறி மேலே இது 0 4 ix இது ix இங்கே 5 Ω மற்றும் 10 Ω இவை இரண்டும் பேர்லெல் 10 Ω ல் செல்லும் கரன்ட் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும்நாம் கரன்ட் டிவிசன் முறைக்கு செல்வோம் இது 4 ஆம்பியர் நாம் கரன்ட் டிவிசன் முறைக்கு செல்வோம் ix 5 510 4 0 4 ix 4 மேலெ 0 4 ix கீழே எனவே 4 0 இங்கே டைரெக்சன் மேல்நோக்கி இருக்கும் இந்த கரன்ட் 10 Ω மற்றும் 5 Ω ல் பிரிந்து செல்லும் எனவே கரன்ட் டிவிசன் முறையில் ix 5 510 4 0 4 ix 13 அளவு ஏனென்றால் 515 13 பின்னர் ix க்கு தீர்வு காணலாம் எப்படி செய்வது என்று நமக்கு தெரியும் ix 1 176 ampere அடுத்து படம் 16 ல் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் பயன்படுத்தி லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் RL ல் செல்லும் கரன்ட் என்ன என்று தீர்மானிக்கவும் லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் RL 4 Ω ல் செல்லும் கரன்ட் என்ன என்று தீர்மானிக்க வேண்டும்இந்த 4 Ω இந்த 4 இரண்டும் சீரிஸ் சேர்த்தால் 8 Ω ஆனால் 4 Ω இதை எடுக்கக்கூடாது ஏனென்றால் இதில் போகும் கரன்ட் என்ன என்று பார்க்க வேண்டும் 12 volt சோர்ஸ் ல் பொலாரிடி இது 6 Ω கரன்ட் சோர்ஸ் மாற்ற வேண்டுமென்றால் இந்த பகுதியை மட்டும் கரன்ட் சோர்ஸ் மற்றும் 6 Ω அதற்கு பேர்லெல்I 12 6 2 ஆம்பியர் இன்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் டைரெக்சன் மேல்நோக்கி 6 Ω 12 Ω இவை இரண்டும் பேர்லெல் இந்த பகுதியை கரன்ட் சோர்ஸ் ஆக மற்றினால் இப்படிதான் வரும் இங்கே 2 ஆம்பியர் இங்கே 6 Ω இங்கே 12 Ω இங்கே 4 Ω 4 Ω இங்கே 6 Ω மற்றும் 12 Ω இரண்டும் பேர்லெல் ஈக்வெலென்ட் 612 4 Ω ஆகவே இது 4 Ω இங்கே 4 Ω இது 2 ampere மற்றும் இது 4 ஆம்பியர் இரண்டும் மேல்நோக்கி RL 4 Ω இப்போது இந்த கரன்ட் சோர்ஸ் ஐ வோல்டேஜ் சோர்ஸ் ஆக மாற்றலாம் 4 Ω சீரிஸ் v i R 2 ampere x 4 8 volt இங்கே 8 volt டைரெக்சன் மேல்நோக்கி எனவே இது இது அதாவது 8 volt மற்றும் 4 Ω சீரிஸ் அதோடு 4 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் இந்த 4 4 இரண்டும் சீரிஸ் இந்த 4 ஆம்பியர் அப்படியே இருக்கும் அடுத்து இந்த 44 8 Ω மற்றும் 8 volt இதை கரன்ட் சோர்ஸ் ஆக மாற்றலாம் கரன்ட் 8 8 1 ஆம்பியர் இங்கே எனவே அம்புக்குறி மேலே இந்த 8 Ω கரன்ட் சோர்ஸ் க்கு பேர்லெல் இந்த 4 ஆம்பியர் இந்த 4 Ω அப்படியே இருக்கும் இங்கே 4 ampere மேல்நோக்கி 1 ampere மேல்நோக்கி இருப்பதால் இரண்டும் சேர்த்தால் 5 ஆம்பியர் மேல் நோக்கியதாக கிடைக்கும்இங்கே 1 ஆம்பியர் 8 Ω இரண்டும் பேர்லெல் இங்கே 4 ஆம்பியர் 44 8 Ω இரண்டும் பேர்லெல் இது மொத்தம் 5 ஆம்பியர் ஆகும் மற்றும் 8 Ω இங்கே இங்கே 4 Ω 4 Ω கரன்ட் டிவிசன் படி 8 Ω இந்த 44 இரண்டும் சீரிஸ் கரன்ட் 8844 x 5 52 2 5 ampere எனவே லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் RL வழியாக போகும் கரன்ட் 2 5 ஆம்பியர் எனவே இவை அனைத்தும் இங்கே விளக்கப்பட்டுள்ளன நான் எல்லாவற்றையும் சொன்னேன் எனவே இந்த வீடியோ விரிவுரை பார்க்கும்போது ஏதாவது கடினமாக இருந்தால் நான் எழுதியதைப் பார்க்கலாம் ஆனால் அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்று விளக்கியுள்ளேன் இவைஎல்லாம் விளக்கியுள்ளேன் இறுதியில் 2 5 ஆம்பியர்ampere சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் படித்தோம் இப்போது முக்கியமான தெவெனின்ஸ் தியெரெம்Thevenin's theorem பற்றி படிப்போம் எனவே இந்தப் பிரிவில் ரெசிஸ்ட்டன்ஸ் மற்றும் சோர்ஸ் கொண்ட டூ டெர்மினல் சர்க்யூட்களை வெறுமனே எளிமையான ஈக்வெலென்ட் சர்க்யூட் மூலம் எவ்வாறு மாற்றுவது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதாவது நாம் கடைசியாக பார்த்த சர்க்யூட் போல வைத்துக் கொள்வோம் ஒரு குறிப்பிட்ட ப்ரான்ச் ல் போகும் கரன்ட் என்ன என்பது நமக்கு ஆர்வம் என்றால் அந்த ப்ரான்ச் ரெசிஸ்ட்டன்ஸ் மாறுவதாக இருந்து சர்க்யூட்டின் பிற பகுதிகள் மாறாமல் இருந்தால் அதை ஒரு ஈக்வெலென்ட் வோல்டேஜ் தெவெனின் வோல்டேஜ் ஈக்வெலென்ட் ரெசிஸ்ட்டன்ஸ் தெவெனின் ரெசிஸ்ட்டன்ஸ் மூலம் மாற்றலாம் ஒரு பொதுவான எடுத்துக்காட்டாக வீட்டிலுள்ள வெவ்வேறு மின் சாதனங்களுடன் இணைக்கப்பட்ட அவுட்லெட் டெர்மினல் மாறுபடக்கூடிய லோட் ஐ உருவாக்குகிறது என்று வைத்துக் கொள்வோம் மாறும் ஒவ்வொரு முறையும் முழு சர்க்யூட்டை மீண்டும் அனாலிசிஸ் செய்யப்பட வேண்டும் அதாவது கடைசி சர்க்யூட்டில் ஒரு குறிப்பிட்ட ப்ரான்ச் ல் R மாறுகிறது என்றால் இதுவரை நாம் படித்தவை மீண்டும் மீண்டும் முழு சர்க்யூட்டை தீர்க்க வேண்டும் எனவே இது மிகவும் சிக்கலானது மேலும் இது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயல்முறை எனவே இந்த சிக்கலைத் தவிர்ப்பதற்கு தெவெனின் தியெரெம் ஒரு நல்ல நுட்பத்தை அளிக்கிறது இதன் மூலம் சர்க்யூட்டின் நிலையான பகுதியை ஈக்வெலென்ட் சர்க்யூட் ஆக மாற்றமுடியும் இது தெவெனின் தியெரெம் என்று அழைக்கப்படுகிறது அது என்ன கூறுகிறது அடுத்து இரண்டு டெர்மினல் சர்க்யூட் அதாவது சர்க்யூட்டில் மற்ற சர்க்யூட்டுடன் இணைப்பதற்கு இரண்டு டெர்மினல் மட்டுமே இருக்கும் சர்க்யூட் இருப்பினும் கட்டுப்படுத்தப்பட்ட சோர்ஸ்களின் கன்ட்ரோலிங் வேரியபிள் அசல் சர்க்யூட்டில் தோன்ற வேண்டும் எனவே இங்கே தெவெனின் முதல் முறையாகப் படிப்பவர்கள் அதை எப்படி செய்வது மற்றும் அதை எவ்வாறு பெறுவது என்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த படத்தில் உள்ள சர்க்யூட் ஒரு லீனியர் சர்க்யூட் இந்த டெர்மினல் 12 க்கு இடது பக்கம் உள்ளது ஒரு லீனியர் சர்க்யூட் ஐ காட்டுகிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த லீனியர் சர்க்யூட் டூ டெர்மினல் சர்க்யூட்டாக கொடுக்கப்படுகிறது மற்றும் கீழே இந்த தெவெனின் ஈக்வெலென்ட் உள்ளது இது எம் லியோன் தெவெனின் என்பவரால் உருவாக்கப்பட்டது அவரது ஆயுட்காலம் 1857 முதல் 1926 வரை இருந்தது 1883இல் அவர் ஒரு பிரெஞ்சு டெலெக்ராஃப் தந்திபொறியாளராக இருந்தார் எனவே 1883 அவர் 26 வயதில் இந்த கருத்தை கொடுத்தார் இது ஈக்வெலென்ட் ஆகும் இங்கே டெர்மினல் 1 2 ல் லோட் இருக்கிறது இது லீனியர் 2 டெர்மினல் சர்க்யூட் இதற்கு இடதுபுறம் பெரிய சர்க்யூட் உள்ளது மேலும் டெர்மினல் 12 உள்ளதுஇங்கே மாறுபடும் லோட் இணைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு முறையும் லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் மாறும்போதும் முழுசர்க்யூட்டும் தீர்வு காணவேண்டியதாய் இருக்கிறது ஆனால் தெவெனின் தியெரெம்Thevenin's theorem பரிந்துரைக்கிறது மீதியுள்ள சர்க்யூட்டை டூ டெர்மினல் ஈக்வெலென்ட் சர்க்யூட்டாக மாற்றமுடியும் இந்த லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் ல் செல்லும் கரன்ட் ஐ சுலபமாக கணக்கிட முடியும் தெவெனின்ஸ் ஈக்வெலென்ட் Thevenin's equivalent சர்க்யூட்டில் இந்த வோல்டேஜ் vThevenin இது ரெசிஸ்ட்டன்ஸ் RThevenin vThevenin RThevenin உடன் லோட் சீரிஸ் இணைப்பில் இணைக்க வேண்டும் vThevenin சிலநேரம் ஓப்பன்சர்க்யூட் வோல்டேஜ் Voc என்று அழைக்கப்படும் vThevenin மற்றும் RThevenin எப்படி தீர்மானிப்பது என்று கற்றுக்கொள்ள வேண்டும் AC சர்க்யூட்டில் RThevenin என்பதை zThevenin எனப்படும் இது கரன்ட் i இதுதான் தெவெனின்ஸ் ஈக்வெலென்ட் Thevenin's equivalent ஆனால் எப்படி செய்வது பார்க்கலாம்